இன்று உங்களுக்கு இரட்டைப் பிளவு விளிம்பு விளைவு சோதனை பற்றி விளக்க உள்ளேன் நாம் இப்பொழுது கரக்பூர் ஐஐடி யில் உள்ள இயற்பியல் முதலாம் ஆண்டு சோதனைக் கூடத்தில் உள்ளோம் இந்த சோதனையின் நோக்கமானது விளிம்பு விளைவினால் திரையில் ஏற்படும் இன்டன்சிட்டி அமைப்பை வைத்து பிளவின் அகலத்தை கண்டு பிடிப்பதாகும் இரண்டாவது நோக்கமானது பிளவின் அகலத்தை வேறுபடுத்தி காணாமல் போன ஆர்டர்களை கண்டு பிடிப்பதாகும் ஒற்றைப் பிளவு சோதனையில் நாம் ஏற்கனவே பார்த்து உள்ளபடி ஒரே ஒரு பிளவு இருந்தது இங்கே 2 திறந்த இடைவெளி உள்ளது அதாவது இரண்டு பிளவுகள் உள்ளன அவற்றிற்கு நடுவில் ஒளிபுகாதளம் உள்ளது இந்த இரண்டு பிளவுகளும் ஒரே அகலத்தை கொண்டுள்ளன பிளவின் அகலத்தை a என்று எடுத்துக்கொள்வோம் ஒளிபுகா தளத்தின் அகலத்தை b என்று எடுத்துக்கொள்வோம் இங்கு a b என்பது d மதிப்பிற்கு சமம் என்று எடுத்துக்கொள்வோம் d என்பது பிளவு இடைவெளி ஆகும் நாம் இங்கு பிளவு அகலம் மற்றும் பிளவு இடைவெளி ஆகியவற்றை கண்டுபிடிக்க உள்ளோம் நாம் ஏற்கனவே ஒற்றைப் பிளவு சோதனையில் பார்த்தபடி கோணத்திற்கும் இன்டன்சிட்டிக்கும் உள்ள தொடர்பு படி நாம் சோதனையை செய்ய உள்ளோம் நாம் ஒற்றைப் பிளவை இப்பொழுது இரட்டைப் பிளவாக மாற்றுகிறோம் முதலில் விளிம்பு விளைவின் அமைப்பை திரையில் பார்க்கிறோம் பின்பு திரையை அகற்றிவிட்டு ஒளி மின்கலத்தை திரை இருக்கும் இடத்தில் வைக்கிறோம் நாம் ஒளி மின்கலத்தின் அளவுகளை அதை வெவ்வேறு இடங்களில் வைத்து எடுக்கிறோம் ஒளி மின்கலத்தை செங்குத்தான திசையில் நகர்த்தி ஒளியானது எந்த திசையில் வந்தாலும் அதனுடைய இன்டன்சிட்டி எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை அளவிடுகிறோம் இங்கு கோணம் Ɵ என்பது ஒளி மின்கலத்தின் இடத்தை சார்ந்ததாகும் நாம் ஒளியின் இன்டன்சிட்டியை அளவிடுகிறோம் ஒளி மின்னோட்டம் அல்லது ஒளி மின்னழுத்தம் என்பது ஒளியின் இன்டன்சிட்டி நேர் விகிதத்தில் உள்ளது இங்கு இந்த இரட்டை பிளவில் இன்டன்சிட்டி ஆனது கோணம் Ɵ வை சார்ந்தது உள்ளது அதனுடைய சமன்பாடு ஆனது கீழ்கண்டவாறு உள்ளது Sin2 β β2 ஒற்றைப் பிளவு சோதனையில் I0 என்பது Sin2β β2 என்று இருந்தது இரட்டைப் பிளவு சோதனையில் நமக்கு cos2 என்ற பகுதி கூடுதலாக உள்ளது இங்கு α πd SinƟ λ இங்கு β πa SinƟ λ ஒற்றைப் பிளவு சோதனையில் β மட்டும்தான் இருந்தது ஆனால் இரட்டைப் பிளவு சோதனையில் நமக்கு கூடுதலாக α மதிப்பும் உள்ளது மேலும் a என்பது இங்கு d மதிப்பாக உள்ளது இங்கு இன்டன்சிட்டி ஆனது கோணத்தை சார்ந்து உள்ளது இது இரண்டு காரணிகளை சார்ந்து உள்ளது அதாவது Sin2β β2 என்ற பகுதியானது கோணத்தை சார்ந்து உள்ளது இதை நீல வண்ணத்தில் காட்டப்பட்டுள்ள வரைபடத்தின் மூலம் நீங்கள் பார்க்கலாம் இப்பொழுது படத்தில் பார்க்கும் சிவப்பு பகுதியானது cos2 என்ற பகுதியால் உண்டானதாகும் இந்த cos2 பகுதியானது குறுக்கீட்டு விளைவு ஏற்பட்டது என்று உங்களுக்கு நினைவிருக்கலாம் நாம் ஏற்கனவே குறுக்கீட்டு விளைவு பார்த்திருக்கிறோம் இங்கு அதே பகுதியைத்தான் நாம் உபயோகப்படுத்துகிறோம் இது ஏனென்றால் இந்த இரண்டு பிளவுகளும் இரட்டை பிளவு குறுக்கீட்டு விளைவு சோதனையில் உள்ளது போல் உள்ளது இங்கே நமக்கு 2 ஒளி மூலங்கள் உள்ளன அதாவது இரண்டு பிளவுகளும் இரண்டு ஒளி மூலங்கள் போல் செயல்படுகின்றன ஒளியானது இரண்டு பிளவுகளில் வழியாக வந்து குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்துகின்றன ஒரே ஒரு வேறுபாடு என்னவென்றால் வெவ்வேறு ஆர்டர்களில் நமக்கு இன்டன்சிட்டி கிடைக்கிறது ஆனால் இன்டன்சிட்டி என்பது ஒரே மாதிரியாக இல்லை இங்கு இன்டன்சிட்டி ஆனது ஒற்றைப் பிளவின் குறிப்பேற்றப்பட்ட விளைவால் ஏற்பட்டதாகும் இங்கே பெரிதாக காட்டப்பட்டிருக்கும் அலை வடிவமானது ஒற்றைப் பிளவு விளைவினால் உண்டானது இது இரண்டு பக்கமும் உள்ளது அதாவது இந்த விளைவானது குறுக்கீட்டு விளைவு மற்றும் ஒற்றைப் பிளவு விளிம்பு விளைவு இவற்றினால் ஏற்பட்டதாகும் இங்கு ஒளியானது 2 ஒளி மூலங்களிலிருந்து வெவ்வேறு கோணங்களில் விளிம்பு விளைவை ஏற்படுத்துகிறது ஒரே கோணத்தில் 2 மூலங்களிலிருந்தும் வரும் ஒளியானது குறுக்கீட்டு விளைவு ஏற்படுத்துகின்றன இப்பொழுது ஒற்றைப் பிளவினுடைய விளைவை நாம் பெறுகிறோம் இரண்டு பிளவுகளில் இருந்தும் நாம் இந்த விளைவை பெறுகிறோம் மேலும் நமக்கு குறுக்கீட்டு விளைவின் விளைவும் கிடைக்கிறது படத்தில் பார்த்தபடி நமக்கு விளிம்பு விளைவு அமைப்பு திரையில் கிடைக்கிறது இப்பொழுது இந்த β மதிப்பிற்கு விளிம்பு விளைவு மினிமம் கிடைக்கிறது அதாவது a sin Ɵ m λ சமன்பாட்டின் படி நமக்கு மினிமம் கிடைக்கிறது இங்கு m மதிப்பானது ஆர்டர் ஆகும் அது முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் என்று கிடைக்கிறது சமன்பாட்டின் இந்த பகுதியில் α மதிப்பானது n π என்று இருக்கும்பொழுது என்ன நிகழும் அதாவது இந்த sin மற்றும் cos மதிப்புகள் என்னவாக இருக்கும் அதாவது sin மதிப்பிற்கு எதிரானதாக cos மதிப்பு இருக்கும் மேலும் m π மதிப்பானது மினிமம் ஆகும் இங்கு n மற்றும் m மதிப்பானது பிளஸ் மைனஸ் 1 பிளஸ் மைனஸ் 2 என்று இருக்கும் நாம் α மதிப்பு n π என்று இருக்கும்பொழுது மேக்ஸிமம் பெறுகிறோம் இதுதான் குறுக்கீட்டு விளைவு பிரைட் பட்டை ஆகும் இதற்கான நிபந்தனை d sin Ɵ n λ அதாவது இந்த நிபந்தனை குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் கிடைப்பதற்கு ஆகும் இங்கே படத்தில் சிவப்பு கலரில் இது காட்டப்பட்டுள்ளது இங்கு n மதிப்பானது பிளஸ் மைனஸ் 1 பிளஸ் மைனஸ் 2 என்று இருக்கிறது மேலும் விளிம்பு விளைவு மினிமம் பெற நிபந்தனை a sin Ɵ m λ என்று நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம் இங்கு n மதிப்பானது பூஜ்ஜியம் கிடையாது ஆனால் n மதிப்பானது பிளஸ் மைனஸ் 1 பிளஸ் மைனஸ் 2 என்று இருக்கிறது இங்கே ஒரு சுவாரசியமான விபரம் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட கோண மதிப்பிற்கு இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி அடைந்தால் என்ன நிகழும் அதாவது விளிம்பு விளைவு மினிமம் என்று இருக்கும்பொழுது ஒளியானது ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்லாது எனில் அந்த குறிப்பிட்ட திசையில் அல்லது குறிப்பிட்ட கோணத்தில் நமக்கு குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் எவ்வாறு கிடைக்கும் நமக்கு குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் கிடைக்காது இதைத்தான் நாம் காணாமல் போன அல்லது கிடைக்காமல் போன ஆர்டர் என்று கூறுகிறோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நமக்கு இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தியானால் காணாமல் போன ஆர்டர் இருக்கும் இதற்கான நிபந்தனை d a n m ஆகும் இங்கு d a 2 எனில் n m 2 ஆகும் அதாவது n 2m ஆகும் இப்பொழுது m 1 எனில் n 2 என்று கிடைக்கும் இதற்கு என்ன அர்த்தம் எனில் முதலாம் விளிம்பு விளைவு மினிமம் ஆர்டர் கிடைக்கும் பொழுது நமக்கு இரண்டாம் ஆர்டர் முதன்மை மேக்ஸிமம் இரண்டாம் மேக்சிமம் மற்றும் 4 6 8 முதலிய வரிசைகள் கிடைக்காது அதாவது இவையெல்லாம் காணாமல் போன ஆர்டர் என்று பெயர் இவையெல்லாம் விளிம்பு விளைவு மினிமம் கிடைக்கவேண்டிய இடங்களாகும் நமக்கு d a விகிதமானது மேற்கண்டவாறு இருக்கும்பொழுது இந்த வித்தியாசம் நமக்கு கிடைக்கும் இப்பொழுது படத்தில் காட்டியபடி முதன்மை மேக்ஸிமம் ஆனது n 0 என்ற மதிப்பில் கிடைக்கிறது அதாவது d மதிப்பானது 2a என்று இருக்கும்பொழுது இரண்டாம் ஆர்டர் நான்காம் ஆர்டர் நமக்கு கிடைக்காது அதாவது படத்தில் பாருங்கள் இதுதான் விளிம்பு விளைவின் மைய மேக்ஸிமம் ஆகும் இப்பொழுது படத்தில் பாருங்கள் இந்த மைய விளிம்பு விளைவு மேக்ஸிமம் வளைவில் உங்களுக்கு 3 குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் கிடைக்கிறது இதில் நடுவில் இருப்பது மைய மேக்சிமம் ஆகும் மற்ற இரண்டு பக்கமும் இருப்பது n மதிப்பானது 1 மற்றும் 1 என்ற மதிப்பிற்கு சமமானதாகும் இப்பொழுது விகிதமானது மூன்று என்று இருக்கும் பொழுது நமக்கு மூன்றாம் ஆர்டர் ஆறாம் ஆர்டர் ஒன்பதாம் ஆர்டர் கிடைக்கப் பெறாது அதாவது மைய விளிம்பு விளைவு மேக்ஸிமம் வளைவில் உங்களுக்கு 5 குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் கிடைக்கும் இப்பொழுது இரண்டு பக்கமும் உள்ள மடல்களில் ஐந்து குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் கிடைக்கின்றன இதனுடைய இன்டன்சிட்டி மிகவும் குறைவாக உள்ளது இது ஏனென்றால் ஒற்றைப் பிளவு விளிம்பு விளைவின் காரணமாகும் இங்கே உங்களுக்கு மூன்றாவது ஆர்டர் கிடைக்காது அதாவது முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மற்றும் மூன்றாம் ஆர்டர் குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் கிடைக்காது உங்களுக்கு நான்காம் ஆர்டர் கிடைக்கும் ஆனால் ஐந்தும் ஆறும் கிடைக்காது இதற்கு என்ன அர்த்தம் என்றால் மடல்களின் உள்ளே இரண்டு குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் கிடைக்கின்றன இங்கே ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது பட்டைகள் கிடைக்கப் பெறாது மேலும் எண்ணிக்கையானது 2n1 என்று இருக்கும்பொழுது மையத்திலிருந்து இரண்டு பக்கமும் n எண்ணிக்கையில் பட்டைகள் நமக்கு கிடைக்கும் அதாவது விளிம்பு விளைவு மேக்ஸிமம் வளைவில் 2n1 குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் கிடைக்கின்றன மேலும் விளிம்பு விளைவுவின் இரண்டாம் நிலை மேக்சிமம் வளைவில் n எண்ணிக்கையிலான குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் கிடைக்கின்றன படத்தில் சிவப்பு கலரில் காட்டியிருப்பது குறுக்கீட்டு விளைவு வகைகளாகும் படத்தில் இரண்டு பக்கம் உள்ள மடல்களில் நீங்கள் இதை பார்க்கலாம் அதாவது இதனுடைய எண்ணிக்கை n என்று இருக்கிறது அதாவது மையத்தில் 2n1 என்று இருந்தால் மடல்களில் n எண்ணிக்கையில் பட்டைகள் கிடைக்கும் இங்கே ஆர்டர் கிடைக்கப்பெறவில்லை மேலும் ஒன்பதாவது ஆர்டர் இருக்கிறது இவ்வாறாக மேலே குறிப்பிட்ட விகிதத்தில் இருந்து நாம் எத்தனை ஆர்டர்கள் கிடைக்கும் எவை எவை கிடைக்கப் பெறாது என்று தெரிந்து கொள்ளலாம் குறுக்கீட்டு விளைவின் மேக்ஸிமம் விளிம்பு விளைவு மினிமம் இந்த இரண்டு நிபந்தனைகளும் ஒரு குறிப்பிட்ட கோண மதிப்பிற்கு பூர்த்தி அடைந்தால் d sin Ɵ a sin Ɵ என்பது n λ m λ ஆகும் இந்த நிபந்தனையில் இந்த குறிப்பிட்ட கோணத்தில் ஒளியானது வராது எனில் நமக்கு n ஆவது பிரைட் குறுக்கீட்டுப் பட்டை கிடைக்காது எந்த ஆர்டர் கிடைக்காது என்பது d மற்றும் a விகிதத்தை பொருத்ததாகும் இந்த சோதனையில் நாம் எந்த ஆர்டர்கள் காணாமல் போனது அல்லது கிடைக்கப் பெறவில்லை என்பது பற்றி பார்க்கலாம் இந்த சோதனையில் நீங்கள் ஒளியின் அலைநீளம் என்ன லேசர் ஒளி மூலமானது எந்த இடத்தில் இருக்கிறது இரட்டைப் பிளவு எந்த இடத்தில் இருக்கிறது மற்றும் ஒளி மின்கலம் எங்கே இருக்கிறது என்பதை குறித்துக்கொள்ள வேண்டும் இந்த சோதனையானது ஒற்றைப் பிளவு சோதனை மாதிரிதான் நாம் இந்த சோதனையை 3 அல்லது 4 தடவை செய்து அளவுகள் எடுத்துக்கொள்ளலாம் இங்கு d மற்றும் a விகிதங்கள் வெவ்வேறாக இருக்கும் அட்டவணையில் பாருங்கள் இரட்டைப் பிளவு சோதனையின் முதலாவது பகுதியில் நாம் x மதிப்பை சார்ந்து இன்டன்சிட்டி எவ்வாறு வேறுபடுகிறது என்று அளவிடுகிறோம் இங்கு D மதிப்பானது மாறாமல் இருக்கிறது நாம் கோணம் Ɵ மதிப்பை ஒற்றைப் பிளவு சோதனையில் குறித்துக் கொண்ட மாதிரி இங்கேயும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஒளி மின்னோட்டம் அல்லது ஒளி மின்னழுத்தம் கோணத்தை பொருத்து எவ்வாறு மாறுபடுகிறது என்று குறித்துக்கொள்ள வேண்டும் இங்கு ஒளி மின்கலத்தை ஒளியின் குறுக்கு திசையில் நகர்த்தி நாம் அளவுகள் எடுத்துக் கொள்கிறோம் இங்கு X0 என்பது மைய மேக்ஸிமம் இடம் என்று எடுத்துக் கொள்கிறோம் பிறகு வெவ்வேறு X மதிப்பிற்கு X X0 மதிப்பை குறித்துக் கொள்கிறோம் முதலில் இடது புறத்திலிருந்து அளவு எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது வெவ்வேறு கோண மதிப்பிற்கு நாம் இன்டன்சிட்டி மற்றும் கோணம் இவற்றிற்கு வரைபடம் வரையலாம் வரைபடத்திலிருந்து விளிம்பு விளைவின் மினிமம் எவ்வாறு இருக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம் ஆனால் விளிம்பு விளைவு 2 மினிமம் மதிப்புக்கு இடையில் குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் இன்டன்சிட்டி எவ்வாறு இருக்கிறது என்றும் பார்க்கலாம் படத்தில் சிவப்பு கலரில் காட்டப்பட்டுள்ளது இங்கு இன்டன்சிட்டி ஆனது குறிப்பேற்றப்பட்டதாக இருக்கிறது இன்டன்சிட்டி பரவல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள் இதிலிருந்து நாம் பிளவின் அகலம் மற்றும் பிளவின் இடைவெளி என்ன என்பதை நாம் மூன்று தடவை அளவெடுத்து மதிப்பிடலாம் அகலமானது இதை தயாரித்தவர் கொடுத்துள்ளார்கள் நாம் அவற்றைக் குறித்துக் கொள்வோம் இந்த சோதனையை செய்த பிறகு நாம் அகலத்தை கண்டுபிடித்து அதனுடன் ஒப்பிட்டு பார்ப்போம் பிளவின் இடைவெளியும் கொடுக்கப்பட்டுள்ளது மடல்களில் எத்தனை உச்சி இருக்கிறது என்றும் மையத்திலுள்ள விளிம்பு விளைவு மேக்சிமம் வளைவில் எத்தனை உச்சி இருக்கிறது என்பதையும் நாம் கணக்கிட முடியும் இவற்றை கணக்கிடுவதன் மூலம் நமக்கு காணாமல்போன ஆர்டர் என்ன என்று கண்டுபிடிக்க முடியும் இங்கே பார்த்தீர்கள் என்றால் இரண்டாம் ஆர்டர் கிடைக்கவில்லை மூன்றாம் அல்லது நான்காம் ஆர்டர் அதற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் பார்க்கலாம் இப்பொழுது இந்த சோதனையில் இருந்து இதனைப் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்பொழுது இந்த ஒற்றைப் பிளவை நாம் இரட்டைப் பிளவாக மாற்றி இருக்கிறோம் இங்கே நான்கு கோடுகள் இருப்பதை பார்க்கிறீர்கள் 1 2 3 4 என்று நான்கு கோடுகள் இருக்கின்றன நான் இப்பொழுது லேசர் ஒளியை மூன்றாவது கோட்டில் வைக்கிறேன் லேசர் ஒளியானது வருகிறது இங்கே 2 லென்ஸ் நாம் உபயோகப்படுத்துகிறோம் அவற்றின் குவிய தூரம் 20 மற்றும்100 ஆகும் நாம் இந்த இரண்டு லென்ஸ்களின் கூட்டாக நாம் உபயோகப்படுத்த உள்ளோம் இங்கே இதுதான் இரட்டைப் பிளவு ஒளியானது இந்த இரண்டு பிளவுகளின் மேல் விழ வேண்டும் ஒளியானது மிகவும் குறுகியதாக இருந்தால் மேலும் நாம் இந்த லென்ஸ்களை உபயோகப்படுத்தாமல் இருந்தால் ஒளியானது போதுமானதாக இருக்காது நாம் இங்கே இந்த இரண்டு லென்ஸ்களின் உதவிகொண்டு இரட்டை பிளவு மேல் ஒளியை விழ வைத்துள்ளோம் நமக்கு இங்கே நான்கு இரட்டைப் பிளவுகள் இருக்கின்றன அவற்றின் மதிப்புகள் அதன்மேல் எழுதப்பட்டுள்ளன இங்கே a மதிப்பு 0 2 என்றும் d மதிப்பு 0 5 என்றும் இருக்கின்றன இந்த இரண்டாவது இரட்டை பிளவில் a மதிப்பு 0 1 மில்லிமீட்டர் என்றும் d மதிப்பு 0 25 என்றும் இருக்கிறது இந்த மூன்றாவது பிளவில் ஒளியானது விழுகிறது அதில் a மதிப்பு 0 1 என்றும் d மதிப்பு 0 5 என்றும் உள்ளது கடைசியாக உள்ள நான்காவது பிளவில் a மதிப்பானது 0 1 என்றும் d மதிப்பு 1 என்றும் உள்ளது இதனுடைய அளவுகள் மில்லி மீட்டரில் உள்ளது இங்கே பார்த்தீர்கள் என்றால் இடைவெளியானது அதிகமாகிறது ஆனால் பிளவு அகலம் மாறாததாக இருக்கிறது அதாவது இடைவெளி b அதிகரிக்கிறது இரண்டு பிளவுகளுக்கும் இடையே உள்ள ஒளிபுகா பகுதியானது அதிகரிக்கிறது இப்பொழுது உங்களால் பிம்பத்தை பார்க்க முடியும் என்று நினைக்கிறேன் இதுதான் விளிம்பு விளைவு மைய மேக்சிமம் ஆகும் இந்த மைய மேக்ஸிமம் இரண்டு புறமும் இருப்பது மினிமம் ஆகும் அதாவது விளிம்பு விளைவின் மினிமம் அடுத்ததாக விளிம்பு விளைவின் இரண்டாம் நிலை மேக்ஸிமம் ஆகும் இப்பொழுது இங்கே இரண்டாம் நிலை மேக்ஸிமம் குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் காணப்படுகின்றன இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கிறேன் நாம் இங்கே இரட்டைப் பிளவை உபயோகப்படுத்துகிறோம் இதில் a மதிப்பானது 0 1 என்றும் d மதிப்பானது 0 5 என்றும் உள்ளது இப்பொழுது இவற்றின் விகிதம் என்ன அதாவது d a மதிப்பு என்ன விகிதமானது 5 ஆகும் அதாவது 5 1 என்பது n m ஆகும் இங்கு n என்பது குறுக்கீட்டு விளைவு ஆர்டர் ஆகும் இங்கு m என்பது ஒற்றை பிளவின் விளிம்பு விளைவு மினிமம் ஆகும் நமக்கு n மதிப்பானது 5m மதிப்பிற்கு சமமாக உள்ளது இங்கு m மதிப்பை 1 என்று எடுத்துக் கொண்டால் n மதிப்பானது 5 என்று கிடைக்கிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்திற்கு ஒளியானது ஒரு குறிப்பிட்ட திசையில் செல்கிறது இந்த குறிப்பிட்ட திசையில் நமக்கு விளிம்பு விளைவு மினிமம் கிடைக்கிறது நமக்கு இந்தத் திசையில் ஒளியானது செல்வதில்லை எனவே நமக்கு எவ்வாறு மேக்ஸிமம் கிடைக்கும் இதுதான் கிடைக்காமல் போன ஆர்டர் பற்றிய விளக்கமாகும் இந்த விளிம்பு விளைவின் முதலாம் ஆர்டர் மினிமம் மதிப்பில் நமக்கு குறுக்கீட்டு விளைவு ஐந்தாம் ஆர்டர் கிடைக்க வேண்டும் ஆனால் நமக்கு ஐந்தாம் ஆர்டர் கிடைக்கவில்லை பிறகு விளிம்பு விளைவு இரண்டாம் ஆர்டர் மதிப்பில் நமக்கு பத்தாம் ஆர்டர் கிடைக்கவில்லை இங்கே பார்ப்பது சற்று சிரமமாக இருக்கிறது நமக்கு இங்கே பத்தாவது கிடைக்கப்பெறவில்லை நாம் இப்பொழுது மையத்தில் உள்ளதை பார்க்கிறோம் இதில் நமக்கு குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் எத்தனை கிடைக்கவேண்டும் இதில் ஐந்தாவது கிடைக்கப்பெறவில்லை இந்த மையத்தில் n மதிப்பானது 0 ஆகும் இங்கே பாருங்கள் முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் நான்காம் ஆர்டர் என்று கிடைக்கிறது இப்பொழுது அடுத்த பக்கத்தில் அதே மாதிரியாக முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் நான்காம் ஆர்டர் என்று கிடைக்கிறது அதாவது 4 பிளஸ் 4 என்பது 8 ஆகும் இதனுடன் ஒன்றை கூட்டினால் நமக்கு கிடைப்பது 9 ஆகும் இங்கே நமக்கு கிடைப்பது மையத்தையும் சேர்த்து 9 ஆகும் இரண்டு பக்கங்களிலும் ஐந்தாவது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை பிறகு 6 7 8 9 என்று அடுத்த மடலில் கிடைக்கிறது இந்த மடல்களில் நமக்கு குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் 4 கிடைக்க வேண்டும் இந்த மையத்தில் 2n 1 என்பது 9 என்று நமக்கு கிடைக்கிறது இங்கே இன்டன்சிட்டி சிறிது குறைவாக இருப்பதால் பட்டைகளின் எண்ணிக்கையை கணக்கிடுவது சற்று சிரமமாக உள்ளது நாம் எண்ணினோம் என்றால் 1 2 3 4 5 6 7 8 9 என்று இருக்கிறது பக்கங்களில் உள்ள மடல்களில் 1 2 3 என்று இருக்கிறது நான்காவதாக உள்ளதில் இன்டன்சிட்டி சிறிது குறைவாக உள்ளது இது ஏன் குறைவாக உள்ளது என்றால் அதற்கு நான் வேறு ஒரு விளக்கம் தருகிறேன் இங்கே நமக்கு இரண்டாம் நிலை மேக்ஸிமம் 1 435 என்ற இடத்தில் கிடைக்கிறது ஆனால் 32 என்ற இடத்தில் கிடைக்கவில்லை மேலும்52 என்ற இடத்திலும் கிடைக்கவில்லை ஏனென்றால் நமக்கு கிடைப்பது குறிப்பேற்றப்பட்ட இன்டன்சிட்டி ஆகும் அதாவது நமக்கு சரியாக 1 5 என்ற இடத்தில் கிடைக்கவில்லை அது 1 43 என்ற இடத்தில் கிடைக்கிறது ஏனென்றால் மேக்ஸிமம் இந்தப் பக்கத்தில் நகர்கிறது அதனால்தான் படத்தில் காட்டிய இந்த ஆர்டர் அதிகமான இன்டன்சிட்டியை கொண்டுள்ளது ஒளி மின்கலத்தின் உதவியோடு ஒளியின் இன்டன்சிட்டி எவ்வாறு பரவியுள்ளது என்பதை ஒற்றைப் பிளவு சோதனையில் செய்ததுபோல் இங்கேயும் அளவிட முடியும் இதுதான் ஒளி மின்கலம் ஆகும் இதை உபயோகப்படுத்தி நாம் இப்பொழுது ஒளி மின்னோட்டத்தை அல்லது மின்னழுத்தத்தை அளவிடலாம் இப்பொழுது இந்த மல்டி மீட்டரில் நான் 20 volt அளவில் வைத்திருக்கிறேன் இப்பொழுது லேசர் ஒளி வரும் பாதையை மூடுகிறேன் இந்த மல்டி மீட்டரில் 0 என்று காட்ட வேண்டும் ஆனால் அது சில மதிப்புகளை காட்டுகிறது இது ஏனென்றால் மற்ற விளக்குகளிலிருந்து ஒளியானது ஒளி மின்கலத்தின் மேல் விழுகிறது ஒற்றைப் பிளவு சோதனையில் மைக்ரோ மீட்டரை உபயோகப்படுத்தி நாம் அளவு எடுத்த மாதிரி இங்கேயும் சோதனையை செய்யலாம் இப்பொழுது இங்கே பாருங்கள் மல்டி மீட்டர் அளவானது 11 12 என்று மாறுகிறது இப்பொழுது 4 மற்றும் 3 என்று குறைகிறது ஏறத்தாள பூஜ்ஜியம் என்று கிடைக்கிறது நான் இப்பொழுது நிறுத்திக்கொள்கிறேன் இவ்வாறாக நாம் இன்டன்சிட்டியை மாற்ற வேண்டும் அதாவது ஒவ்வொரு படியாக மிகவும் மெதுவாக குறைத்து நாம் அளவு எடுக்க வேண்டும் நான் இப்பொழுது அடுத்த அளவு எடுக்க இரண்டாவது இரட்டைப் பிளவு கருவியை இங்கே வைக்கிறேன் இதில் a என்பது 0 1 என்றும் d என்பது 0 25 என்றும் இருக்கிறது இது ஏற்கனவே செய்த மதிப்பில் பாதியாக இருக்கிறது நான் ஏற்கனவே உபயோகித்த பிளவு இடைவெளி 0 5 ஆகும் இப்பொழுது அதில் பாதியான 0 25 மதிப்பை உபயோகப்படுத்துகிறோம் இப்பொழுது உங்களுக்கு எத்தனை கிடைக்கும் அதன்படி எண்ணிக்கைகுறைவாக இருக்கும் அது 5 அல்லது 7 என்று இருக்கும் நான் இப்பொழுது இரண்டாவது பிளவை மாற்றப் போகிறேன் இப்பொழுது துல்லியமாக என்னால் 1 2 3 4 5 என்று பார்க்க முடிகிறது இப்பொழுது விகிதமானது 2 என்று எடுத்துக் கொண்டால் எனக்கு 5 என்று கிடைக்கும் விகிதமானது 3 என்று எடுத்துக் கொண்டால் எனக்கு 7 கிடைக்கும் ஆனால் இது இரண்டிற்கும் நடுவில் உள்ளது இது ஒரு முழு எண் இல்லை எனவே மூன்றாவது ஆர்டர் கிடைக்காது முதலாவது ஆர்டர் இரண்டாவது ஆர்டர் கிடைக்கிறது மூன்றாவது மற்றும் ஆறாவது ஆர்டர் கிடைக்கவில்லை பக்கத்தில் உள்ள மடல்களில் நமக்கு 2 குறுக்கீட்டு விளைவு பட்டைகள் கிடைக்கின்றன விளிம்பு விளைவின் முதலாம் ஆர்டர் மினிமம் ஆகும் இதற்கு அடுத்து கிடைப்பது இரண்டாம் ஆர்டர் ஆகும் அடுத்ததாக இங்கு மிக பலவீனமாக தெரிகிறது இது முழு எண் கிடையாது இரண்டு அல்லது அதற்கு மேல் கிடைக்கிறது ஆனால் ஒன்று மிக நன்றாக கிடைக்கிறது மற்றொன்று இரண்டு பக்கங்களிலும் என்னால் பார்க்க முடிகிறது ஆனால் இரண்டில் ஒன்று நன்றாக தெரிகிறது இது ஏனென்றால் மதிப்பானது 2 5 என்று இருக்கிறது அதாவது இரண்டு மற்றும் மூன்றுக்கு நடுவில் உள்ளது இப்பொழுது நாம் அடுத்த ஒன்றை எடுத்துக் கொள்வோம் இதனுடைய இன்டன்சிட்டி எவ்வாறு மாறுபடுகிறது பரவியிருக்கிறது என்று பார்க்கலாம் இங்கு a மதிப்பானது 0 2 என்றும் d மதிப்பானது 0 25 என்றும் இருக்கிறது இதன் விகிதமானது 1 25 என்று இருக்கிறது அதாவது சுமாராக இதன் மதிப்பு 1 என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது n மதிப்பானது m மதிப்பிற்கு சமமாகும் n மதிப்பானது m மதிப்பிற்கு சமம் என்றால் முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் நமக்கு கிடைக்காது நாம் குறுக்கீட்டு விளைவு பட்டைகளை பார்க்கமுடியாது விளிம்பு விளைவு அமைப்பை மட்டும் நாம் பார்க்கலாம் இதில் நீங்கள் பார்ப்பது விளிம்பு விளைவின் மைய மேக்ஸிமம் அடுத்ததாக கிடைப்பது விளிம்பு விளைவு மினிமம் பிறகு இரண்டாம் நிலை மினிமம் ஆகும் இது ஏற்கனவே ஒற்றைப் பிளவு சோதனையில் கிடைத்தது மாதிரி இருக்கிறது நீங்கள் பார்ப்பது விளிம்பு விளைவின் முதலாம் ஆர்டர் இரண்டாம் ஆர்டர் மூன்றாம் ஆர்டர் மேலும் குறுக்கீட்டு விளைவு மேக்ஸிமம் இங்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் அவை இரண்டும் ஒன்றோடொன்று பொருந்தி உள்ளன இதற்கு என்ன அர்த்தம் என்றால் இதற்கு a மதிப்பானது 0 2 ஆகவும் d மதிப்பானது 0 25 எனவும் இருந்தாள் b மதிப்பு 0 05 ஆக இருக்கிறது அதாவது இடைவெளி என்பது ஏறத்தாழ புறக்கணிக்க தக்கதாக இருக்கிறது அதனால்தான் நமக்கு ஒற்றைப் பிளவு சோதனையில் கிடைத்த மாதிரி அமைப்பு கிடைக்கிறது ஏற்கனவே பார்த்தபடி நாம் பிளவு அகலத்தை பிளவு இடைவெளியை கோண மதிப்பை உபயோகப்படுத்தி அளவிட முடியும் அதாவது ஒன்று a sin Ɵ m λ மற்றொன்று d sin Ɵ m λ ஆகும் இன்டன் சிட்டி எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை வைத்து a மற்றும் d மதிப்பை அதாவது பிளவு அகலத்தை மற்றும் பிளவு இடைவெளியை கணக்கிட முடியும் இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கிறேன்